டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் களின் மாடியுல் 29 க்கு வரவேற்கிறோம் நாங்கள் இன்டெக்ஸிங் மற்றும் ஹாஷிங் பற்றி பேசுகிறோம் இது சீரிஸ் இல் நான்காவது ஆகும் முந்தைய 3 மாடியுல் இல் நாம் இன்டெக்ஸிங் முறையின் வெவ்வேறு அம்சங்களைப் பற்றிப் பேசினோம் குறிப்பாக கடைசி மாடியுல் இல் இன்டெக்ஸிங் பைல் களுக்கான மிக powerful டேட்டா ஸ்ட்ரக்சர் B டிரீ ஐ அறிமுகப்படுத்தியுள்ளோம் இந்த தொகுதியில் ஸ்டாடிக் மற்றும் டைனமிக் ஹேஷிங்கைப் பற்றி பார்ப்போம் போன்ற சிமில்லர் டார்கெட் களை அடைவதற்கான பல்வேறு ஹாஷிங் ஸ்கீம் களை ஆராய்வோம் நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் செய்ய ஆர்டர் செய்யப்பட்ட இன்டெக்ஸிங் க்கும் ஹாஷிங்கிற்கும் இடையில் அதை கம்பர் சீட்டு பார்ப்போம் மேலும் பிட்மேப் இன்டீஸஸ் கள் எனப்படுவதைப் பற்றியும் புரிந்துகொள்வோம் எனவே இவை மாடியுல் அவுட்லைன் எனவே ஸ்டாடிக் ஹேஷிங் நீங்கள் அனைவருக்கும் ஹாஷிங்கின் அடிப்படை கருத்து பற்றி தெரியும் என்று கருதுகிறேன் எனவே அது என்ன செய்கிறது என்பது ஒரு பக்கட் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ரெக்கார்ட் களைக் கொண்ட ஒரு அலகு ஸ்டோரேஜ் ஆகும் எனவே இது அடிப்படை லாஜிக்கல் கருத்தாகும் பொதுவாக பிசிகல் டோம் ஒரு பக்கட் ஒரு டிஸ்க் பிளாக் ஆக இருக்கலாம் எனவே ஒரு ஹாஷ் பைல் ஆர்கனைசேஷன் ஒரு ஹாஷ் பைல் ஆர்கனைசேஷன் இல் நம்மைப் பெறுகிறது ஒரு ஹாஷ் பங்க்ஷன் ஐப் பயன்படுத்தி அதன் சேர்ச் முக்கிய மதிப்பிலிருந்து நேரடியாக ஒரு ரெக்கார்ட் ற்கான பக்கட் ஐ பெற முயற்சிக்கிறோம் எனவே இந்த எல் எம் முறை மற்றும் பி டிரீB tree அனைத்தையும் நாம் பார்த்த ஆர்டர் செய்த இன்டெக்ஸிங் உடன் ஒப்பிடும்போது இது மிகவும் வித்தியாசமாகிறது ஆனால் நாம் வெவ்வேறு இன்டெக்ஸிங் ஸ்ட்ரக்சர் ஐ கடந்து சென்றோம் ஆனால் இங்கே நாம் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஹாஷ் பங்க்ஷன் ஐ பயன்படுத்த விரும்புகிறோம் எனவே அந்த கீ யை வெறுமனே கொடுக்கும் போது பக்கட் ஐ பெற முடியும் அதில் கீ யை உள்ளடக்கிய குறிப்பிட்ட ரெக்கார்ட் உள்ளது எனவே ஹாஷ் பங்க்ஷன் h என்பது அனைத்து சேர்ச் கீ மதிப்புகளின் செட்லிருந்து அனைத்து பக்கட் முகவரிகளின் செட்ற்கும் ஒரு பங்க்ஷன் ஆகும் எனவே இது ஒரு மேத்தமேட்டிக்கல் பங்க்ஷன் மற்றும் ஆக்சஸ் இன்சர்ட் க்கான ரெக்கார்ட் களைக் கண்டுபிடிப்பதற்கும் ரெக்கார்ட் களை டெலிட் வதற்கும் இது பயன்படுகிறது வெவ்வேறு சேர்ச் கீ மதிப்புகள் ஒரே பக்கட் யில் பொருத்தப்படலாம் இது நாங்கள் விரும்பியதல்ல ஆனால் ஒரு ரெக்கார்ட் ஐ பார்க்க நீங்கள் அங்கு சென்றதும் ஒரு முழு பக்கட் ஐ தொடர்ச்சியாக சேர்ச் செய்ய வேண்டும் மற்றவற்றை நாங்கள் பயன்படுத்தலாம் அங்குள்ள டெக்னிக் கள் அதற்கு பயன்படுகின்றன எனவே ஒரு இன்ஸ்ரக்டர் பைல்களின் ஹாஷ் பைல் ஆர்கனைசேஷன் ஐ விரைவாக எடுத்துக்காட்டுவோம் எனவே நாம் ஒரு ஹாஷ் பங்க்ஷன் ஐ வடிவமைக்க வேண்டும் எனவே முகவரி B இல் எங்களிடம் 10 பக்கட் கள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் எனவே ஒவ்வொரு பக்கட் ம் ஒரு சீரியல் நம்பர் பக்கட் 0 ஆல் பக்கட் 9க்கு நியமிக்கப்படுகிறது மேலும் நாங்கள் டிபார்ட்மெண்ட் நேம் ஐ எடுத்துக்கொள்வது ஒரு கீ எனவே இது ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் ஆகும் எனவே நாங்கள் ith கேரக்டர் இன் பைனரி ரெப்பிரசன்டேஷன் எடுத்து அதை இண்டீஜர் ஆக கருதுகிறேன் நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர் ம் அதன் பைனரி ரெப்பிரசன்டேஷன் ஐ எடுத்து அது ஒரு இண்டீஜர் என நினைக்கிறேன் பின்னர் ஒரு ஹாஷ் பங்க்ஷன் ஆக பைனரி ரெப்பிரசன்டேஷன் மாடூலோ 10 இன் இந்த இண்டீஜர் மதிப்புகளைச் சேர்க்கிறோம் எனவே எம் ஹாஷ் மதிப்பு m இன் பைனரி ரெப்பிரசன்டேஷன் ஐ எடுத்துக்கொள்கிறோம் இது M கேப்பிட்டல் M இன் ascii கோட் ஆகும் பின்னர் u இன் லோயர் கேஸ் u இன் ascii கோட் ஐ சேர்த்து அந்த மாடூலோ 10 ஐச் செய்து 1 என்ற மதிப்பைப் பெறுகிறோம் எனவே நேச்சுரலி நாங்கள் மாடூலோ 10 ஐ செய்கிறோம் இது இங்கே பக்கட் களின் நம்பர் ஆகும் எனவே 0 முதல் 9 வரை இருக்கும் ஹாஷ் பங்க்ஷன் ற்கான முடிவைப் பெறுவோம் இது எதிர்பார்க்கப்படும் ஒரு பக்கட் அட்ரஸ் ஆகும் எனவே இங்கே நாம் ஒரு உதாரணத்தைக் காட்டுகிறோம் எனவே முந்தைய ஸ்லைடில் நீங்கள் மியூசிக் காண்பிப்பது 1 ஹிஸ்டரி 2 பிசிக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இரண்டும் ஹாஷ் மதிப்பு 3 ஆகும் எனவே ஹிஸ்டரி இன் மதிப்பு 2 இருப்பதால் நீங்கள் இங்கே பக்கட் 2 இல் காணலாம் ஆகவே அந்த ரெக்கார்ட் கள் எல் சைட் மற்றும் கலிஃபீரி ரெக்கார்ட் கள் பக்கட் 2 க்குச் செல்கின்றன பிசிக்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இரண்டுமே ஹாஷ் மதிப்பைக் கொண்டுள்ளன எனவே ஐன்ஸ்டீன் கோல்ட் மற்றும் கிம் அனைவரும் சென்றனர் பக்கட் 3 க்கு இதேபோல் இது மற்ற பக்கட் களுடன் நடக்கிறது அதே போல் அனைத்து பக்கட் களும் இங்கே காட்டப்படவில்லை 8 பக்கட் கள் மட்டுமே காட்டப்பட்டுள்ளன ஆனால் இந்த வழியில் நாம் அவற்றை நேரடியாக பக்கட் களுக்கு மேப் செய்யலாம் மற்றும் எனவே அத்தகைய ஹாஷ் பங்க்ஷன் இப்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கேள்வி இது ஒரு மேத்தமேட்டிக்கல் பங்க்ஷன் எனவே அது எவ்வளவு நல்லது அல்லது எவ்வளவு மோசமானது எனவே மிக மோசமான ஹாஷ் பங்க்ஷன் அனைத்து முக்கிய மதிப்புகளையும் ஒரே பக்கட் க்கு மேப் செய்யலாம் என்று கூறுவோம் எனவே எல்லாமே அவர்களுக்குள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே அது பயனில்லை எனவே சிறந்த சேர்ச் கீ களின் மதிப்புகளை வெவ்வேறு பக்கட் களில் யூனிபார்ம் மேனர் இல் அனைத்து சாத்தியமான மதிப்புகளின் செட் லிருந்து விநியோகிக்கும் எனவே அது நன்றாக இருக்கும் மற்றும் சிறந்ததாக இருக்கும் ஹாஷ் பங்க்ஷன் ரேண்டம் ஆக இருந்தால் அதாவது எனவே ஒவ்வொரு பக்கட் யும் அது பக்கட் எண்ணை உருவாக்கும் முக்கிய மதிப்பிலிருந்து உருவாக்கும் என்று அர்த்தம் அது பக்கட் அட்ரஸ் ஐ ஒரு ரேண்டம் ஆக உருவாக்கும் எனவே ஒரு ரேண்டம் நிகழ்வுகளில் எனவே எந்த வகையான உண்மையான டிஸ்ட்ரிபியூஷன் ஐ பொருட்படுத்தாமல் சேர்ச் கீ கள் பக்கட் களைக் கொண்டிருக்கலாம் அதன் மீது டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் எனவே ஒவ்வொரு பக்கட் க்கும் ஒரே எண்ணிக்கையிலான ரெக்கார்ட் கள் இருக்கும் ஒரு பொதுவான ஹாஷ் பங்க்ஷன் சேர்ச் கீ யின் உள் பைனரி ரெப்பிரசன்டேஷன் ல் கணக்கீடு செய்கிறது இது நீங்கள் இப்போது பார்த்த அடிப்படை எனவே இது ஒரு சரம் என்றால் எழுத்துக்கள் பைனரி ரெப்பிரசன்டேஷன் களாக இண்டீஜர் ஆக இருப்பதால் அவற்றை ஒரு எண்ணை கடைசி கேஸ் இல் செய்ததைப் போலவே மாடூலோ செய்ய வேண்டும் இப்போது கொஸ்டின் என்னவென்றால் பக்கட் கள் ஒரு குறிப்பிட்ட அளவைக் கொண்டுள்ளன ஒரு பக்கட் ஒரு டிஸ்ட் பிளாக் என்று நாங்கள் சொன்னோம் எனவே அனைத்து ரெக்கார்ட் களையும் வைத்திருக்க போதுமான பக்கட் கள் இல்லாததால் ஒரு பக்கட் நிரம்பி வழிகிறது எனவே இது பொருந்தாது அல்லது உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஐ திசைதிருப்பலாம் எனவே நிறைய ஸ்பேஸ் கள் எஞ்சியிருக்கும் அதில் பல பக்கட் கள் இருக்கலாம் ஆனால் சில பக்கட் களில் ஹாஷ் பங்க்ஷன் இன் பிஹேவியர் காரணமாக அதில் ஏராளமான ரெக்கார்ட் கள் வரக்கூடும் எனவே பல ரெக்கார்ட் கள் ஒரே முக்கிய மதிப்பைக் கொண்டுள்ளன அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹாஷ் பங்க்ஷன் மேலும் ஒரே மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் ஐ உருவாக்குகிறது எனவே அது நடந்தால் பக்கட் பிலோ இன் பிராபபிலிட்டி ஆகும் பக்கட் பிலோ நடக்கும் அதைக் குறைக்க நாம் முயற்சி செய்யலாம் ஆனால் அதை அகற்ற முடியாது எனவே நீங்கள் செய்வது எல்லாம் ஓவர்ஃப்லோ ஆகும் பக்கட் ஐ வைத்திருப்பதுதான் ஆனால் இந்த டார்கேட் பக்கட் யுடன் ஒரு செயின்இல் இணைக்கப்பட்ட பிற பக்கட் கள் ஆகும் எனவே இது ஒரு ஓவர்ஃப்லோ செயின் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கே 4 பக்கட் கள் காட்டப்பட்டுள்ளன மற்றும் பக்கட் 1 நாங்கள் காண்பிக்கும் மற்ற இரண்டு பக்கட் களுடன் இணைக்கப்பட்டுள்ளோம் அவை பக்கட் க்கான ஓவர்ஃப்லோ பக்கட் கள் 1 ஆகும் எனவே இந்த வகையான ஸ்கீம் என்று அழைக்கப்படுகிறது குலோஸ்ட் ஹாஷிங் ஓபன் ஹேஷிங் என்று அழைக்கப்படும் ஒரு மாற்றுத் ஸ்கீம் உள்ளது இது ஒரு பக்கட் ஓவர்ஃப்லோ பயன்படுத்தாது ஆனால் அது டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் களுக்கு ஏற்றது அல்ல அதை நாங்கள் இங்கு டிஸ்கஸ் செய்ய மாட்டோம் எனவே ஹாஷ் இன்டீஸஸ் களை பைல் ஆர்கனைசேஷன் க்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் அதாவது பைல் ஆர்கனைசேஷன் க்கு மட்டுமல்ல அவை பி பிளஸ் B டிரீ ற்கும் நாங்கள் செய்ததைப் போலவே இன்டெக்ஸிங் ஸ்ட்ரக்சர் உருவாக்கத்திற்கும் பயன்படுத்தப்படலாம் மேலும் இன்டெக்ஸிங் ஸ்ட்ரக்சர் ற்கும் ஹாஷ் இன்டீஸஸ் களைப் பயன்படுத்தலாம் எனவே ஹாஷ் இன்டெக்ஸிங் சேர்ச் கீ களை அவற்றுடன் தொடர்புடைய ரெக்கார்ட் பாயின்டர் களுடன் ஒரு ஹாஷ் பைல் ஸ்ட்ரக்சர் இல் ஒழுங்கமைக்கிறது எனவே ஹாஷ் இன்டீஸஸ் எப்போதுமே இரண்டாம் நிலை இன்டீஸஸ் களாக இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும் ஏனென்றால் ஒரு பைல் தானே ஹாஷிங்கைப் பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்டால் அதே சேர்ச் கீ களைப் பயன்படுத்தி ஒரு தனி பிரைமரி ஹாஷ் இன்டெக்ஸ் அவசியம் ஏனென்றால் நீங்கள் பிரைமரி ஹாஷ் இன்டெக்ஸிங் ஐ பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் பிரைமரி சேர்ச் கீ யை எடுத்து அதில் ஒரு ஹாஷ் இன்டெக்ஸ் உருவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம் ஆனால் பைல் ஹாஷ் இன்டெக்ஸிங் ஐ மூலம் உருவாக்கப்பட்ட ஹாஷ் என்றால் அது ஏற்கனவே உள்ளது எனவே இன்டெக்ஸிங் அடிப்படையில் நீங்கள் உருவாக்கும் எதையும் அடிப்படையில் ஒரு ஹாஷ் ஒழுங்கமைக்கப்பட்ட பைல் இல் செகண்டரி நிலை இன்டெக்ஸிங் ஸ்ட்ரக்சர் ஆகும் எனவே இது ஒரு வகையான ஹாஷ் இன்டெக்ஸிங் எடுத்துக்காட்டு எனவே இங்கே நான் இந்த டேபிள் இன் ஐடியுடன் ஹாஷ் இன்டெக்ஸ் ஐ காண்பிக்கிறேன் மேலும் 8 பக்கட் கள் உள்ளன என்று கருதி இலக்கங்கள் மாடூலோ 8 ஐ சேர்ப்பதன் மூலம் இன்டெக்ஸ் கணக்கிடப்படுகிறது எனவே நீங்கள் எடுத்துக் கொண்டால் எனவே நீங்கள் பக்கட் 0 ஐப் பார்த்தால் அங்கு சென்ற கீ 76766 ஆகும் இது 7 6 13 20 6 26 6 32 மாடூலோ 8 என்பது 0 ஆகும் எனவே அது பக்கட் 0 க்குள் சென்றால் அது அப்படியே நடக்கும் ஆனால் நாம் பக்கட் 4 ஐப் பார்த்தால் 4 ஐடிகள் உண்மையில் ஹாஷ் பங்க்ஷன் இன் கீழ் இந்த மதிப்பு 5 ஐக் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் எனவே அவர்கள் அனைவரும் இந்த பக்கட் க்குச் செல்ல வேண்டும் எனவே இங்கு பக்கட் அளவு 2 மட்டுமே எனவே 2 இன்டீஸஸ் அங்கு சென்ற பிறகு ஒரு ஓவர்ஃப்லோ செயின் உருவாக்கப்பட்டு அடுத்த இரண்டு ஐடிகளை வைத்திருக்க மற்றொரு ஓவர்ஃப்லோ பக்கட் பயன்படுத்தப்படுகிறது அங்கே எனவே ஒரு ஹாஷ் இன்டெக்ஸ் ஐ எவ்வாறு உருவாக்க முடியும் இப்போது இது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்கட் களுடன் தொடங்கும் ஒரு ஸ்கீம் ஆகும் பின்னர் இந்த நிலையான பக்கட் களுக்கு சேர்ச் முக்கிய மதிப்புகளை வரைபடமாக்கும் ஒரு ஹாஷிங் பங்க்ஷன் ஐ நீங்கள் வடிவமைக்கிறீர்கள் இது ஸ்டாடிக் ஹேஷிங் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்கட் கள் தொடங்குகிறீர்கள் எனவே ஆமாம் நேச்சுரலி கொஸ்டின் என்னவென்றால் B இன் இந்த மதிப்பு பக்கட் களின் எண்ணிக்கை என்னவாக இருக்க வேண்டும் இப்போது அது ஆரம்பத்தில் மிகச் சிறியதாக இருந்தால் பைல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் ஏனெனில் உங்களிடம் அதிகமான ஓவர்ஃப்லோ செயின்கள் இருக்கும் மேலும் ஹாஷிங் செய்ததன் அனைத்து நன்மைகளும் தொலைந்து போகும் மறுபுறம் நீங்கள் மிகப் பெரிய B ஐ எடுத்துக் கொண்டால் நீங்கள் தேவையின்றி வளர்ச்சியை எதிர்பார்க்கும் ஸ்பேஸ் அலக்கேட் செய்வீர்கள் ஆனால் அந்த ஸ்பேஸ் ஐ பயன்படுத்த இது மிகவும் குறிப்பிடத்தக்க நேரத்தை எடுக்கக்கூடும் அல்லது அது குறிப்பிட்ட டேட்டாபேஸ் ஆக இருக்கக்கூடும் நேரம் ஒரு பெரிய அளவிற்கு குரு ஆனது பின்னர் அது சிறிங் தொடங்கியது பின்னர் மீண்டும் ஸ்பேஸ் வீணாகிவிடும் எனவே ஸ்டாடிக் ஹேஷிங் இந்த வரம்புகளைக் கொண்டுள்ளது எனவே இயற்கையாகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஒரு புதிய ஹாஷ் பங்க்ஷன் உடன் அவ்வப்போது பைல் ஐ ரிஆர்கனைஸ் செய்ய வேண்டும் இது நிச்சயமாக மிகவும் எக்ஸ்பென்சிவ் ஆனது ஏனெனில் இது எல்லா ரெக்கார்ட் களின் நிலைகளையும் மாற்றுகிறது எனவே இது சாதாரண பங்க்ஷன் ஐ சீர்குலைக்கிறது எனவே டேட்டாபேஸ் வளரும்போது மாறும் வாளிகளின் எண்ணிக்கையை மாறும் வகையில் மாற்ற அனுமதித்தால் நல்லது எனவே தரவுத்தளம் வளர்ந்தால் அது மேலும் மேலும் பக்கட் களைப் பயன்படுத்தலாம் மற்றும் இதை ஹேஷிங் ஸ்கீம் இல் இயல்பாக சரிசெய்ய முடிந்தால் அது நிச்சயமாக ஒரு தீர்வாக சிறப்பாக இருக்கும் எனவே இது டைனமிக் ஹாஷிங் என்று அழைக்கப்படுவதற்கு வழிவகுக்கிறது எனவே ரெகுலர்லி குரோ ஆகும் அளவு சிறிங் ஆகும் டேட்டாபேஸ் களுக்கு இது நிச்சயமாக நல்லது ஹாஷ் பங்க்ஷன் ஐ மாறும் வகையில் மாற்ற அனுமதிக்கிறது வெவ்வேறு டைனமிக் ஹாஷிங் ஸ்கீம் களில் நான் மிகவும் பிரபலமான ஸ்கீம் ஆன எக்ஸ்டெண்டபிள் ஹாஷிங் பற்றி டிஸ்கஸ் செய்யலாம் எனவே இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே ஹாஷ் பங்க்ஷன் இல் இது ஒரு பெரிய ரேஞ்ச் இல் மதிப்பை உருவாக்கும் பொதுவாக ஒரு பி பிட் இண்டீஜர் இப்போது 32 பிட் இண்டீஜர் என்று கூறுகிறது எனவே உங்களிடம் இருப்பது 32 பிட்டுகளுக்கு மேல் கூறப்படும் ஹாஷ் மதிப்பான ஒரு மதிப்பை நீங்கள் உருவாக்கியுள்ளீர்கள் ஆனால் எந்த நேரத்திலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அதன் பிரீபிக்ஸ் மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள் இன்டெக்ஸ் ஐ பக்கட் அட்ரஸ் க்கு இன்டெக்ஸ் செய்ய நீங்கள் அதன் பிரீபிக்ஸ் ஐ மட்டுமே பயன்படுத்துகிறீர்கள் அந்த பிரீபிக்ஸ் இன் நீளம் i பிட்கள் நேச்சுரலி அது குறைந்தபட்சம் தியரிட்டிக்கல்லி இருக்கக்கூடும் அது 0 ஆக இருக்கலாம் அதாவது நீங்கள் எந்த பிரீபிக்ஸ் ஐயும் பயன்படுத்தவில்லை மேலும் நீங்கள் எல்லா பிரீபிக்ஸ் களையும் பயன்படுத்துகிறீர்கள் எனவே நீங்கள் ஐ பிட்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் பக்கட் அட்ரஸ் உங்களிடம் இருக்கும் பக்கட் அட்ரஸ் கள் 2i ஆகும் ஆரம்பத்தில் நீங்கள் அதை 0 ஆக வைத்திருக்கிறீர்கள் எனவே அட்ரஸ் டேபிள் ஆக்சுவலி வெவ்வேறு பக்கட் களை பாயின்ட் செய்யும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு செல்ல ஆரம்பித்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே இது ஜெனரல் ஸ்கீம் ஆகும் எனவே உங்களிடம் ஒரு ஹாஷ் பிரீபிக்ஸ் உள்ளது இது நான் பிட் எண்ணிக்கையைப் பயன்படுத்துகிறது எனவே பிட்களின் எண்ணிக்கையின் வெவ்வேறு மதிப்புகள் எனவே 2i என்ட்ரிகள் இயல்பாகவே உங்களிடம் வெவ்வேறு பக்கட் கள் உள்ளன ஆனால் உங்களிடம் உண்மையில் 2i பக்கட் கள் இல்லை பக்கட் 2 மற்றும் பக்கட் 3 உள்ளன என்று இங்கே காட்டப்பட்டுள்ளபடி அதை விட குறைவாக இருக்கலாம் ஆனால் பக்கட் 1 இரண்டிற்கும் ஒரு ஹோல்டர் இந்த பிரீபிக்ஸ் 0 0 மற்றும் பிரீபிக்ஸ் 0 1 எனவே ஒவ்வொரு பக்கட் இன் மேலேயும் உங்களுக்கு ஒரு வகையான பக்கட் டெப்த் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது பிரசன்டேஷன்இல் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் செய்ய வேண்டிய பல பிட்கள் எனவே அந்த பக்கட் இன் வெவ்வேறு ரெக்கார்ட் களை நீங்கள் வேறுபடுத்தி அறியலாம் நேச்சுரலி இவற்றில் ஏதேனும் ஒரு அதிகபட்ச மதிப்பு i இங்கே இருக்கிறது ஆனால் அதை விட குறைவாக இருக்கலாம் எனவே இது உடனடியாக பிராபப்ளி புரியவில்லை என்பது எனக்குத் தெரியும் எனவே எனது விரிவான டிஸ்கஷன் க்கு செல்லலாம் எனவே ஒவ்வொரு பக்கட் j ஒரு வேலியூ ij ஐ ஸ்டோர் செய்கிறது என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் எனவே இந்த பக்கட் யை பாயின்ட் செய்யும் அனைத்து என்றிகளும் முதல் ஐ ஜே பிட்களில் ஒரே மதிப்பைக் கொண்டுள்ளன எனவே இந்த ij பிட்கள் ஒரே மாதிரியானவை எனவே அவர்கள் அனைவரும் இந்த பக்கட் க்கு வந்திருக்கிறார்கள் எனவே சேர்ச் கீ Kj கொண்ட பக்கட் யை எவ்வாறு பார்க்கிறீர்கள் எனவே இது ஹாஷ் பங்க்ஷன் ஐ கணக்கிடுகிறது இது எக்ஸ் X பயனர் பிரீபிக்ஸ் ஐ i பிட்ஸ் எக்ஸ் X என்பது பக்கட் கள் அட்ரஸ் டேபிள் இல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக இருக்கும் மற்றும் பொருத்தமான பக்கட் க்கு பாயின்ட் பின்பற்றவும் hi X இப்போது நான் ஒரு சேர்ச் கீ யுடன் ஒரு ரெக்கார்ட் ஐ இன்சட் செய்ய வேண்டும் என்றால் Kj சந்தா நீங்கள் ஒரு சேர்ச் ஐ போலவே அதே ப்ரோசீசர் ஐ பின்பற்றி பக்கட் ஐப் பார்ப்பீர்கள் பின்னர் நீங்கள் சிறிது ஸ்பேஸ் ஐ உருவாக்க வேண்டும் எனவே நான் ஏதாவது செய்யட்டும் அல்கோரிதம் இன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஐ பார்ப்பதற்கு முன் என்னை அனுமதிக்கிறேன் நான் முதலில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு செல்லலாம் இந்த முறையான பேட்மேன்ட் க்கு நாங்கள் திரும்பி வரலாம் எனவே நாங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பது இந்த ஹேஷிங் இன்டெக்ஸ் ஐ செய்வதற்கு ஒரு கீ ஆக நாங்கள் பயன்படுத்தும் டிபார்ட்மெண்ட் நேம் கள் உள்ளன அவை பைனரி ரெப்பிரசன்டேஷன் அடிப்படையில் குறிப்பிடப்படுகின்றன எனவே இது அந்த டிபார்ட்மெண்ட் நேம் இன் ஹாஷ் மற்றும் உங்களிடம் ஹேஷ் செய்தால் இது 1 2 3 4 5 6 7 8 என்பதை எளிதாகக் காணலாம் எனவே இது 32 பிட் எண்ணாக ஹேஷ் செய்யப்படுகிறது இப்போது நாங்கள் என்ன செய்வது எனவே ஆரம்பத்தில் நாம் தொடங்குகிறோம் எனவே இது வேறுபட்ட ஹாஷ் மதிப்புகள் நான் வருந்துகிறேன் மன்னிக்கவும் இது எல்லாம் வெவ்வேறு ஹாஷ் மதிப்புகள் மற்றும் இது நான் உண்மையில் ரெப்பிரசன்டேஷன் செய்ய வேண்டிய டேபிள் எனவே ஆரம்பத்தில் எதுவும் இல்லை எனவே மொஸார்ட் சீனிவாசனையும் இந்த 3 ரெக்கார்ட் களையும் இங்கே இன்சட் செய்ய முயற்சிப்பேன் எனவே நான் அதை முயற்சிக்கிறேன் எனவே நான் மொஸார்ட்டைப் பார்த்தால் மொஸார்ட் மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஐ சேர்ந்தவர் எனவே சீனிவாசன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லிருந்து வந்தவர் வு பைனான்ஸ் எனவே மொஸார்ட் இசையிலிருந்து சீனிவாசன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லிருந்தும் வு பைனான்ஸ் financeலிருந்து வந்தவர் எனவே அவற்றின் ஹாஷ் மதிப்புகளின் பிரீபிக்ஸ் களைப் பார்த்தால் இவை 3 இப்போது அவற்றின் ஹாஷ் மதிப்புகள் 1 1 என்றும் மியூசிக் க்கு இது 0 சரியானது என்றும் நீங்கள் காணலாம் எனவே நான் ஒரு பிட் மற்றும் நேச்சுரலி ஒரு ஹாஷ் பிரீபிக்ஸ் ஐ பயன்படுத்தினால் எனக்கு இரண்டு என்ட்ரி கள் 0 மற்றும் 1 உள்ளன பின்னர் 0 பக்க மதிப்புள்ள மியூசிக் இந்த பக்கட் யில் 0 மேப் களுடன் நான் மியூசிக் க்கான ரெக்கார்ட் இல் நுழைந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய ரெக்கார்ட் களுக்கு ஒரு ஹாஷ் மதிப்பு பிரீபிக்ஸ் 1 உள்ளது ஆகவே அவர்கள் இருவரும் டிசிப்ளின் செய்வதற்கான மேப் ஐ இது எவ்வாறு தொடங்கலாம் எனவே நீங்கள் இன்சர்ட் செய்யும்போது மொஸார்ட் எங்கே என்பதைக் கண்டுபிடித்து இதை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இப்போது ஐன்ஸ்டீனைச் இன்சட் செய்ய முயற்சிப்போம் எனவே ஐன்ஸ்டீனைச் இன்சட் செய்ய நாம் என்ன கண்டுபிடிப்போம் எனவே நம்மிடம் ஏற்கனவே என்ன இருக்கிறது எங்களிடம் இசை இருக்கிறது எங்களிடம்கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளது எங்களிடம் ஃபைனான்ஸ் இருக்கிறது இப்போது ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீனில் வருகிறது இயற்பியலில் இருந்து எனவே நீங்கள் ஐன்ஸ்டீனைச் இன்சட் செய்ய முயற்சிக்கும்போது என்ன நடக்கும் நீங்கள் ஏற்கனவே 1 உடன் 1 பிரீபிக்ஸ் உடன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யையும் 1 பிரீபிக்ஸ் உடன் ஃபைனான்ஸ் யையும் பெற்றிருக்கிறீர்கள் எனவே உங்களிடம் 1 க்கு ஒத்த இரண்டு பக்கட் கள் இருந்தன உங்களிடம் ஏற்கனவே 2 ரெக்கார்ட் கள் உள்ளன அது 2 ரெக்கார்ட் களை மட்டுமே எடுக்க முடியும் என்று கருதி பக்கட் நிரம்பியுள்ளது எனவே இப்போது மதிப்பு 1 ஐ நீங்கள் பெறுவீர்கள் எனவே அதன் மதிப்பு 1 எனவே நான் என்ன செய்ய வேண்டும் இதை நான் இப்போது எக்ஸ்பேண்ட் செய்ய வேண்டும் நான் அதை எப்படி செய்வது இதை எக்ஸ்பேண்ட் செய்ய முடியாது ஏனென்றால் அதிக ஸ்பேஸ் இல்லை எனவே நான் செய்ய வேண்டியது உண்மையில் பக்கட் அட்ரஸ் டேபிள் ஐ எக்ஸ்பேண்ட் செய்வதுதான் எனவே முன்பு நான் திரும்பிச் சென்றால் நான் இருந்தால் எனவே நான் முன்பு திரும்பிச் சென்றால் எங்களிடம் இரண்டு என்ட்ரி கள் மட்டுமே இருந்தன ஏனென்றால் நாங்கள் பிரீபிக்ஸ் இல் 1 பிட் மட்டுமே பயன்படுத்துகிறோம் அதனுடன் ஐன்ஸ்டீனை இன்சட் செய்ய முடியாது பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐ சேர்ந்தது இது 1 பிட் பிரீபிக்ஸ் ஐ கொண்டுள்ளது இது 1 ஆகும் எனவே எனக்கு அதிக ஸ்பேஸ் தேவை எனவே நான் இங்கு செல்லும் பிரீபிக்ஸ் அளவை 2 ஆக உயர்த்தியுள்ளேன் இப்போது 2 ஆக அதிகரித்தால் நேச்சுரலி என்னிடம் உள்ளது இப்போது நான் இந்த என்ட்ரி களை இராஸ் செய்ய அனுமதித்தேன் இப்போது நான் மியூசிக் பார்க்கிறேன் பிசிக்ஸ் க்கு 1 0 ஃபைனான்ஸ் 1 0கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1 1 எனவே இப்போது நான் 1 பிட் பிரீபிக்ஸ் ஐ பார்ப்பதிலிருந்து 2 பிட் பிரீபிக்ஸ் க்கு நகர்ந்த பிறகு இப்போது ஃபைனான்ஸ் மற்றும்கம்ப்யூட்டர் சயின்ஸ் முன்பு ஒன்றாக இருந்ததால் 1 பிட் இப்போது வித்தியாசமாகிவிட்டது ஆனால் ஃபைனான்ஸ் மற்றும் பிசிக்ஸ் இரண்டும் வந்துள்ளன அதே 1 0 எனவே ஹாஷ் பக்கட் முகவரி அட்டவணை 1 0 இல் உங்களிடம் ஃபைனான்ஸ் மற்றும் பிசிக்ஸ் வு மற்றும் ஐன்ஸ்டீன் ரெக்கார்ட் கள் மற்றும்கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1 1 கிடைத்துள்ளது சீனிவாசன் ரெக்கார்ட் ஒரு புதிய பக்கட் க்கு செல்கிறது இது 1 1 இலிருந்து வருகிறது இப்போது சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் மொசார்ட்டுக்கு என்ன நடக்கும் முந்தைய ஸ்ட்ரக்சர் ஐ நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எங்களிடம் இது 1 மட்டுமே இருந்தது எனவே இது மொஸார்ட்டுக்குப் போகிறது இது 1 மற்றும் மொஸார்ட் இங்கே இருந்தது ஏனெனில் மியூசிக் க்கு பிரீபிக்ஸ் 0 இருந்தது இப்போது மியூசிக் க்கு 0 0 என்ற பிரீபிக்ஸ் உள்ளது எனவே அவர் என்ன எதிர்பார்த்திருப்பார் ஆகையால் 0 0 வந்துவிட்டது 0 1 கூட வந்துவிட்டது என்று நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் ஆகவே இங்கே மற்றொரு பக்கட் 0 1 என்று நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள் ஆனால் அச்சுவேலி அது மிகவும் வேஸ்ட்புல் ஆக இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் செய்ய வேண்டும் ஏனெனில் உங்களிடம் அச்சுவேலி 0 1 பிரீபிக்ஸ் உள்ள ரெக்கார்ட் இல்லை இந்த இரண்டில் நாங்கள் இரண்டு பிரீபிக்ஸ் களைப் பார்க்கிறோம் ஆனால் நீங்கள் இப்போது முதல் பிரீபிக்ஸ் 1 ஐ அடிப்படையாகக் கொண்டு தீர்க்கக்கூடிய இரண்டு பிரீபிக்ஸ் களையும் இப்போது பார்க்க வேண்டியதில்லை எனவே நீங்கள் செய்யாத எளிய தந்திரத்தை நீங்கள் செய்கிறீர்கள் நீங்கள் சொல்லும் குறிப்பிட்ட பக்கட் இன் பிரீபிக்ஸ் அளவை மாற்றவும் 1 ஏனென்றால் இந்த பக்கட் பக்கட் யில் உள்ள ரெக்கார்ட் களுக்கு வர நீங்கள் ஒரு பிட் பார்க்க வேண்டும் உலகளவில் இது 2 பிட்கள் பிரீபிக்ஸ் க்கு மாறிவிட்டது ஆனால் லோக்கலி நீங்கள் அதை 1 ஆக வைக்கவும் அதோடு உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களிடம் 0 1 உள்ளது அதில் ஒரு பக்கட் அட்ரஸ் டேபிள் என்றி அச்சுவேலி ஒரு பக்கட் இல்லை ஏனெனில் அதற்கான ரெக்கார்ட் கள் எதுவும் இல்லை எனவே நீங்கள் அந்த பாயின்ட யை அதே பக்கட் க்கு அனுமதிக்கிறீர்கள் எனவே இந்த எண்கள் அடிப்படையில் லோக்கல் டெப்த் என்பதற்கான மிக முக்கியமான அவதானிப்பாகும் நீங்கள் தற்போது வைத்திருக்கும் ரெக்கார்ட் களுக்காக இந்த பக்கட் க்கு வருவதைத் தீர்க்க நீங்கள் பிரீபிக்ஸ் இல் எத்தனை பிட்களைப் பார்க்க வேண்டும் இது உலகளாவிய ஒன்றாகும் இது உங்களிடம் உள்ள குளோபல் மேக்ஸிமம் ஆகும் எனவே நேச்சுரலி லோக்கல் டெப்த் குலோபல் டெப்த் ஐ தாண்ட முடியாது ஆனால் அது சமமாக இருந்தால் பக்கட் அட்ரஸ் டேபிள் என்ட்ரி லிருந்து பக்கட் க்கு ஒரு தனித்துவமான மேப்பிங் உங்களிடம் உள்ளது ஆனால் இங்குள்ள உள்ளூர் டெப்த் குலோபல் டெப்த் ஐ விட குறைவாக இருந்தால் நீங்கள் பார்க்கும் பிரீபிக்ஸ் பிட்களின் எண்ணிக்கையைப் பொறுத்தவரை பல பக்கட் அட்ரஸ் டேபிள் பாயின்டர் கள் உண்மையில் ஒரே பக்கட் யில் முடிவடையும் இது இந்த அல்கோரிதம் இன் முக்கிய கொள்கையாகும் மேலும் கோல்ட் ஐ இன்சர்ட் செய்வதை தொடரலாம் எனவே நீங்கள் தங்கத்தைச் இன்சட் செய்ய முயற்சிக்கும்போது தங்கம் ஏற்கனவே பிசிக்ஸ் இல் இருந்தும் சொன்னது எனவே பிசிக்ஸ் மற்றும் சொல்லப்பட்டவை நம்மிடம் இல்லாத ஹிஸ்டரி லிருந்து வந்தவை எனவே வரலாற்று ஃபைனான்ஸ் கம்ப்யூட்டர் கள் அவற்றை பக்கவாட்டில் குறிக்க அனுமதிக்கிறேன் எனவே உங்களிடம் இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனான்ஸ் ஹிஸ்டரி மியூசிக் மற்றும் பிசிக்ஸ் உள்ளது இப்போது உங்களுக்கு இப்போது தேவை பிசிக்ஸ் 1 0 என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதற்காக உங்களிடம் இரண்டு ரெக்கார்ட் கள் உள்ளன மேலும் இசை தொடர்ந்து 0 0 ஆ வெளிப்படையாக வரலாறு கம்ப்யூட்டர் சயின்ஸ் க்கு 1 ஆகும் எனவே இது இப்போது 1 0 க்கு ஃபைனான்ஸ் செய்ய வேண்டும் ஆனால் நீங்கள் இதைச் செய்ய முயற்சிக்கும்போது என்ன நடக்கும் நீங்கள் பக்கட் களில் இடம் இல்லாததால் கூடுதல் ரெக்கார்ட் களைச் இன்சட் செய்ய முடியாது எனவே மீண்டும் நீங்கள் அதை முடித்துவிட்டீர்கள் எனவே நீங்கள் பார்க்கும் பிட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் வேண்டும் எனவே நீங்கள் அதை 3 ஆக அதிகரிக்கிறீர்கள் இப்போது உங்களிடம் 0 0 0 முதல் 1 1 1 வரை உள்ளது ஆனால் நான் விளக்கியபடி எல்லா பக்கட் களும் உண்மையில் கவனிக்க வேண்டியதில்லை எனவே பல பிட்கள் மொஸார்ட் இந்த பக்கட் லோக்கல் டெப்த் 1 உடன் B க்கு தொடர்கிறது ஏனெனில் இந்த 4 வெவ்வேறு நிகழ்வுகளையும் நீங்கள் பார்த்தால் மியூசிக் மட்டுமே பிரீபிக்ஸ் 0 ஐக் கொண்டுள்ளது மற்ற அனைவருக்கும் பிரீபிக்ஸ் 1 உள்ளது எனவே அது 0 என்று எனக்குத் தெரிந்தால் அது இந்த பக்கட் க்கு மட்டுமே வருகிறது வேறு எங்கும் இதன் விளைவாக இந்த 4 பக்கட் அட்ரஸ் சுட்டிகள் உண்மையில் இந்த பக்கட் டேபிள் க்கு செல்கின்றன பிசிக்ஸ் க்கான இந்த இரண்டு என்னிடம் 1 0 மற்றும் ஃபைனான்ஸ் எங்களிடம் 1 0 உள்ளது இவை வந்துள்ளன எனவே பிசிக்ஸ் இப்போது 3 ஐப் பார்க்கிறது எனவே இது 1 0 0 ஃபைனான்ஸ் 3 ஆக உள்ளது இது 1 0 1 எனவே பிசிக்ஸ் மற்றும் ஃபைனான்ஸ் இரண்டும் வெவ்வேறு பக்கட் களுக்குச் செல்கின்றன இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் க்கு வருவது 1 1 1 மற்றும் இல்லை எனவேகம்ப்யூட்டர் சயின்ஸ் 1 1 1 மற்றும் 1 1 0 இல்லை எனவே 1 1 0 பக்கட் அட்ரஸ் டேபிள் பாயின்டர் தொடர்ந்து அதே பக்கட் யை பாயின்ட் செய்கிறது மற்றும் உள்ளூர் டெப்த் இன் மதிப்பு உலக டேபிள் இல் 2 3 மட்டுமே எனவே டைனமிக் ஹேஷிங் செய்வதற்கான அடிப்படை ப்ராசஸ் இதுவாகும் எனவே எனவே நான் இங்கே கொடுத்துள்ள இந்த டேபிள் இன் அடிப்படையில் முழு உதாரணமும் செயல்பட்டது எனவே நீங்கள் ஒவ்வொரு ஸ்றெப் லும் சென்று உங்களை கண்வின்ஸ் செய்ய முயற்சி செய்யலாம் இது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இங்கு நீங்கள் மீண்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர் களிடம் என்டர் செய்ய வருகிறீர்கள் எனவே பிரீபிக்ஸ் இன் 3 ஆம் லெவல் இல் நீங்கள் அனைவருக்கும் பிரீபிக்ஸ் 1 1 1 உள்ளது எனவே நீங்கள் குலோபலி பிரீபிக்ஸ் அளவை 4 ஆக பிரிக்க அல்லது அதிகரிக்க வேண்டும் ஆனால் எண்ணிக்கையில் ஒரு அப்பர் பவுண்ட் உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிரீபிக்ஸ் லெவல் கள் பக்கட் அட்ரஸ் டேபிள் இன் அளவை தீர்மானிக்கும் நீங்கள் செய்யலாம் அது 3 ஆக வழங்கப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக இதை மேலும் அதிகரிக்க முடியாது எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையில் இங்கே ஒரு வகையான ஓவர்ஃப்லோ செயின் ஐ செய்வதுதான் எனவே அவை அனைத்தும் இங்கே 1 1 1 ஆகும் இது உங்களை இதைக் கொண்டுவருகிறது இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் இதற்குச் செல்கிறீர்கள் எதிர்காலத்தில் 1 1 அனைத்தும் இருக்க வேண்டும் எனவே இது குலோபலி டெப்த் இன் அளவு என்ன குலோபலி எத்தனை பிரீபிக்ஸ் கள் என்பதற்கு இடையிலான ஒரு ட்ரேட்ஆப் ஆகும் நீங்கள் பராமரிக்க வேண்டிய ஒவ்வொரு பக்கட் இன்அளவும் என்ன என்ன வகையான செயின் அதன் காரணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே இது குறிப்பாக நடக்கிறது எனவே நீங்கள் இந்த வழியில் தொடரலாம் இது எல்லாவற்றையும் நன்றாகக் ஹேஸ் செய்த இறுதி டேபிள் ஆகும் எனவே இது அடிப்படை எக்ஸ்டென்ட்டபிள் ஹேஷிங் ஸ்கீம் ஆகும் இதில் பர்ஃபாமென்ஸ் பைல் இன் வளர்ச்சியுடன் குறையாது மற்றும் ஸ்பேஸ் இன் மிகக் குறைந்த ஓவர் ஹெட் உள்ளது ஆனால் இது குறைபாடுகளைக் கொண்டுள்ளது விரும்பிய ரெக்கார்ட் ஐ கண்டுபிடிப்பதற்கு கூடுதல் லெவல் இன்டைரக்ஷன் உள்ளது ஏனெனில் அது ஹாஷ் பின்னர் ஹாஷ் பக்கட் அட்ரஸ் டேபிள் க்கு வந்து பின்னர் பக்கட் அட்ரஸ் டேபிள் க்கு செல்வது மிகப் பெரியதாக இருக்கலாம் ஏனெனில் அது எக்பொனெண்டியல் பெட் சைஸ் ஆகும் எனவே அது மெம்மரி ஐ விட பெரியதாக இருக்கலாம் எனவே உங்களில் பெரும்பாலோருக்கு தொடர்ச்சியான அலோஷன் பாசிப்பில் இல்லை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே முதலில் பக்கட் அட்ரஸ் டேபிள் இல் விரும்பிய ரெக்கார்ட் ஐ கண்டுபிடிக்க மற்றொரு B டிரீ ஸ்ட்ரக்சர் ஐ நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் பக்கட் அட்ரஸ் டேபிள் ஐ மாற்றுவது மிகவும் எக்ஸ்பெண்சிவ் ஆப்ரேஷன் ஆக மாறும் எனவே குரோத் மாறும் எனவே இந்த ஸ்கீம் இல் பல குறைபாடுகள் உள்ளன எனவே மற்றொரு மாற்று என்னவென்றால் ஒரு லீனியர் ஹேஷிங்கைப் பயன்படுத்துவது நிச்சயமாக அவரது டைரக்டரி directoryஇன் வளர்ச்சியை அதிக பக்கட் ஓவர்ஃப்லோ காஸ்ட் அனுமதிக்கிறது நாங்கள் டிஸ்கஸ் செய்த இரண்டு முக்கிய ஸ்கீம் களை விரைவாக கம்பர் செய்ய முயற்சிப்பேன் ஆர்டர் செய்யப்பட்ட இன்டெக்ஸிங் மற்றும் இப்போது இயற்கையாக ஆர்டர் செய்யப்பட்ட ஹேஷிங் ஆகியவை அவ்வப்போது ரிஆர்கனைசேஷன் காஸ்ட் இல் பாதிக்கப்படுகின்றன இந்த அடிப்படையில் ஹேஷிங் சிறந்தது என்பதால் இந்த இரண்டு ஸ்கீம் களுக்கிடையில் ரிலேட்டிவ் செல்வதற்கு இடையேயான காஸ்ட் ஐ அதிகம் தீர்மானிக்கும் இன்சர்ட் டெலிட் இன் ரிலேட்டிவ் பிரீகொன்சி ஐ நீங்கள் பார்க்க வேண்டும் வோஸ்ட் கேஸ் ஆக்சஸ் டைம் இல் ஆப்டிமைஸ் ஆவரேஜ் ஆக்சஸ் டைம் மேம்படுத்துவது விரும்பத்தக்கது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒழுங்கமைக்க பல வழிகள் இருக்கலாம் எனவே உங்கள் ஆவரேஜ் உங்கள் வோஸ்ட் கேஸ் ஆக மாறியது மிகவும் வோஸ்ட் ஆக இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆவரேஜ் மிகவும் நன்றாக இருக்கும் வரை நீங்கள் அதைப் பற்றி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எனவே அந்த வகையான ஹேஷிங் ஸ்கீம் களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவே நீங்கள் எதிர்பார்க்கும் வகை கொறி ஐ பொறுத்தது எனவே எடுத்துக்காட்டாக கீ யின் குறிப்பிட்ட மதிப்பைக் கொண்ட ரெக்கார்ட் களை மீட்டெடுப்பதில் ஹாஷிங் சிறந்தது ஏனெனில் அந்த கீ யிலிருந்து பக்கட் க்கு நீங்கள் நேரடியாக மேப் செய்யலாம் ரேன்ஜ் கொறி கள் பொதுவானவை என்றால் ஆர்டர் செய்யப்பட்ட இன்டீஸஸ் களை நாம் பார்த்தது மிகவும் சிறந்த அர்த்தத்தைத் தரும் ஏனென்றால் ஆர்டர் செய்தல்இன் அடிப்படையில் தேவையான அனைத்து ரெக்கார்ட் களையும் அருகிலுள்ள பிசிகல் லொகேஷன் இல் விரைவாகப் பெறலாம் இண்டஸ்ட்ரி நடைமுறைகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் அது மிகவும் மிக்ஸட் ஆகும் நீங்கள் மிகவும் பொதுவான டேட்டாபேஸ் சிஸ்டம் களில் 3 ஐப் பார்த்தால் போஸ்ட்கிரெஸ்க்யூல் ஹாஷ் இன்டெக்ஸ் ஐ ஆதரிக்கிறது ஆனால் புவர் பர்பாமன்ஸ் உள்ள ஆரக்கிள் ஸ்டாடிக் ஹாஷ் அமைப்பை ஆதரிப்பதால் அதை பரிந்துரைக்கவில்லை ஆனால் ஹாஷ் இன்டீஸஸ் அல்ல SQL சர்வர் பி B டிரீகளை மட்டுமே ஆதரிக்கிறது ஹாஷ் இன்டெக்ஸிங் இல்லை ஹாஷ் இன்டெக்ஸ் ஸ்பேஸ் எனவே நிச்சயமாக சமூகம் அதன் அடிப்படையில் கலந்திருப்பது அதன் இன்டெக்ஸிங் அல்லது ஹேஷிங் என்பதற்கான ரிஆக்சன் ஆகும் என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் குறைந்த பட்சம் ஹேஷிங் பவர்ஃபுல் டெக்னிக் களில் பவர்ஃபுல் ஆக இருக்கிறது பிட்மேப் இன்டீஸஸ் என அழைக்கப்படும் கடைசி இரண்டு விஷயங்களை நான் விரைவாக நினைவுபடுத்த விரும்புகிறேன் பிட்மேப் இன்டெக்ஸிங் மிகவும் எளிமையான யோசனை எனவே நீங்கள் என்ன செய்வது என்பது ஒரு சிறப்பு டைப் இன்டெக்ஸிங் ஆகும் இது பல கீ களில் கொறி செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அடிப்படை யோசனை என்னவென்றால் ஒரு ரிலேஷன் இல் உள்ள அனைத்து ரெக்கார்ட் களும் 0 முதல் n வரை எண்ணப்பட்டுள்ளன என்று வைத்துக் கொள்வோம் மேலும் நீங்கள் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான தனித்துவமான மதிப்புகளை எடுக்கக்கூடிய ஆட்டிரிபியூட் களைப் பற்றி பேசுகிறீர்கள் என்று சொல்லலாம் எனவே பிட்மேப் இன்டெக்ஸிங் எந்த ஆட்டிரிபியூட் க்கும் இல்லை எனவே ஆட்டிரிபியூட் களை கருத்தில் கொள்ளுங்கள் மிகக் குறைந்த எண்ணிக்கையிலான தனித்துவமான மதிப்பு ஜெண்டர் இரண்டு சாத்தியமான மதிப்புகள் அல்லது சில சாத்தியமான மதிப்புகளைக் கொண்டுள்ளது எனவே அவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது எண்களின் இன்கம் லேவெல் 5 6 10 இன்கம் லேவெல் ஆகும் பெயரை நீங்கள் பெயரளவில் பக்கட் செய்யலாம் எனவே சிறிய அளவிலான பாசிப்பில் மற்றும் பிட்மேப் வெறுமனே பிட்களின் அரை எனவே ரெக்கார்ட் களுக்கான சாத்தியமான அரை களின் அரை யும் நீங்கள் 1 அல்லது 2 0 ஐக் குறிக்கும் சாத்தியமான மதிப்புகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இது இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எனவே ஜெண்டர் ற்கான பிட்மேப் இன்டெக்ஸ் ஐ காட்டுகிறோம் எனவே உங்களிடம் மேல் ஜெண்டர் மற்றும் எஃப் f பிமேல் ஜெண்டர் ற்கான ஒரு அரை உள்ளது நீங்கள் ரெக்கார்ட் ஐ பார்த்தால் 076766 இல் எம் m இன் கீழ் மேல் இருக்கிறார் எனவே மேல் ஜெண்டர் பிட்மேப் இன்டெக்ஸ் இல் முதல் பிட் f இல் 1 ஆக இருந்தால் அது 0 ஆகும் எனவே உண்மையில் m மற்றும் f ஆகியவை பாராட்டுக்குரியவை இதேபோல் இன்கம் லெவல் களுக்கு உங்களிடம் 5 வெவ்வேறு பிட்மேப்கள் என்கோடிங் உள்ளது இது நீங்கள் பெறக்கூடிய இன்கம் இல் 5 வெவ்வேறு லெவல்கள் ஆகும் இப்போது பிட்மேப் இன்டீஸஸ் களின் பெரிய நன்மை பல அட்ரிபியூட் களில் வெவ்வேறு கொறி களைச் செய்து வருகிறது எடுத்துக்காட்டாக அடிக்கடி கொறி கள் இன்டர்செக்க்ஷன் யூனியன் ஐ கொண்டுள்ளன மேலும் அவை பிட்மேப் செய்யப்பட்ட ஆப்பரேஷன்களின் அடிப்படையில் கணக்கிடப்படலாம் எனவே பிட்மேப் இன்டீஸஸ் களின் அடிப்படையில் சரிபார்க்க இரண்டு நிபந்தனைகளாக இரண்டு வெவ்வேறு மதிப்புகள் இருந்தால் நீங்கள் அங்கு சேடிஸ்பை செய்ய முடியும் எனவே நீங்கள் மேல் களைப் பார்க்கிறீர்கள் எனில் இங்கே இன்கம் லெவல் எல் 1 இல் உள்ள களை பாருங்கள் பின்னர் நீங்கள் ஜெண்டர் ற்கான பிட்மேப்பையும் இன்கம் லெவல் ற்கான பிட்மேப்பையும் எடுத்துக்கொண்டு முடிவைச் செய்யலாம் முதல் ரெக்கார்ட் க்கு மதிப்பு 1 என உள்ளது எனவே அது ஆன்சர் மற்றும் நீங்கள் விரைவில் அதற்கு வரலாம் எனவே பிட்மேப் இன்டீஸஸ் பொதுவாக மிகவும் இயல்பாகவே அவை ரிலேசன் இன் அளவோடு ஒப்பிடும்போது அவை சிறியவை என்று அர்த்தம் ஏனென்றால் அட்ரிபியூட் சிறிய எண்ணிக்கையிலான தனித்துவமான மதிப்புகளை எடுக்க முடிந்தால் மட்டுமே நீங்கள் பிட்மேப் இன்டீஸஸ் ஐ செய்கிறீர்கள் நிச்சயமாக டெலிசன் சரியாகக் கையாள வேண்டும் இதைப் பாருங்கள் மற்றும் அனைத்து மதிப்புகளுக்கும் பிட்மேப்பை வைத்திருக்க வேண்டும் நல் மதிப்புகள் இருந்தாலும் நீங்கள் அதை வைத்திருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் அதைக் டிராக் செய்ய முடியாது நான் கொடுத்த சில இன்ஃபர்மேஷன் களில் பல திறமையான இம்பிளிமெண்டேஷன் கள் உள்ளன ஆனால் நாங்கள் இங்கு அதிக டெப்த் இல் செல்ல விரும்பவில்லை ஆனால் பிட்மேப்களின் அடிப்படையில் பல கம்பிரஷன் டெக்னிக் கள் சாத்தியமாகும் அடுத்த மாடியுல் இல் அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுவேன் சுருக்கமாக இந்த மாடியுல் இல் ஸ்டாடிக் மற்றும் டைனமிக் ஹாஷிங்கின் பல்வேறு ஹாஷிங் திட்டங்களைப் பற்றி பேசினோம் ஆர்டர் இன்டெக்ஸிங்கை ஹாஷிங்குடன் கம்பர் செய்து பிட்மேப் இன்டீஸஸ் களின் கருத்தை அறிமுகப்படுத்தினோம்